வணக்கம் நான் ஐஐடி கான்பூரைச் சேர்ந்த ஜெயந்தா சாட்டர்ஜி சமகால உலகில் தற்போதுள்ள புதிய சேவைகள் மேலாண்மை மற்றும் இன்றைய தொழில்நுட்பம் மற்றும் இன்றைய வணிகத் தேவைகளுக்கு இடையிலான தொடர்புகளால் எழும் சிக்கல்கள் குறித்து நாங்கள் உரையாடுகிறோம் கடந்த அமர்வில் இந்த குறிப்பிட்ட வரைபடத்துடன் முடித்தோம் இன்று நாம் தொடங்கும் இடத்திலிருந்து இது ஒரு நல்ல பணக்கார வரைபடம் இது புதிய சேவை மேம்பாட்டு சுழற்சியை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ காட்டுகிறது கடந்த அமர்வில் அன்சாஃப் மேட்ரிக்ஸ் மற்றும் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளர்களின் தேவைக்கு பதிலளிக்கும் வகையில் புதிய சேவையை எவ்வாறு உருவாக்கலாம் அல்லது ஏற்கனவே உள்ள சேவையை புதிய வாடிக்கையாளர்களுக்கு எடுத்துச் செல்லலாம் என்பது பற்றி நாங்கள் விவாதித்தோம் ஆனால் ஆரம்பத்தில் ஒரு தேவை உணரப்படும்போது ஒரு வாய்ப்பு அங்கீகரிக்கப்பட்டு வாய்ப்பு மதிப்பீடு செய்யப்படுகிறது நாங்கள் செயல்முறையைத் தொடங்குகிறோம் அதை நாங்கள் வணிக பகுப்பாய்வு கட்டம் என்று அழைத்தோம் பின்னர் நாங்கள் வடிவமைப்பு கட்டத்திற்கு செல்கிறோம் வளர்ச்சி கட்டம் அங்கு சேவைகள் வடிவமைப்பு மற்றும் சோதனை முன்மாதிரி ரன்கள் செய்யப்படுகின்றன இங்குதான் புளூ பிரிண்ட் பெரும் உதவியாக இருக்கிறது ஏற்கனவே இருக்கும் சேவைகளில் இருந்து நாம் யோசனைகளைப் பெறலாம் மற்றும் ஏற்கனவே இருக்கும் சேவைகளில் ஓட்டத்தை எவ்வாறு வரைபடமாக்கலாம் பின்னர் அந்த நீல அச்சில் இருந்து சேவைத் தொகுதிகள் மற்றும் தொடு புள்ளிகள் மற்றும் தோல்விப் புள்ளிகள் மற்றும் இடையூறு புள்ளிகள் மற்றும் எடைப் புள்ளிகள் அல்லது காத்திருக்கும் நிலைகளை அடையாளம் கண்டு நாம் துணை அமைப்புகளை வடிவமைக்கலாம் அந்த துணை அமைப்புகளை சோதிக்கலாம் பின்னர் பல சந்தர்ப்பங்களில் அருவமான சேவைகளுடன் சந்தைப்படுத்தல் செயல்முறையின் ஒரு பகுதியாக சில மாதிரி சோதனை ஓட்டங்கள் அனுபவப் பகிர்வு போன்றவற்றை உருவாக்க வேண்டும் நாங்கள் வாடிக்கையாளர்களையும் ஈடுபடுத்துகிறோம் வெவ்வேறு செயல்முறை தொகுதிகள் உருவாக்கப்பட்டு சோதிக்கப்படும் போது நாங்கள் சில பைலட் ரன்கள் சில சோதனை மார்க்கெட்டிங் மற்றும் சேவையைத் தொடங்குகிறோம் முழு அளவில் சில பிந்தைய வெளியீட்டுப் பார்வையைச் செய்து மீண்டும் வளர்ச்சி நிலைக்கு வரவும் எனவே இது ஒரு நல்ல டைனமிக் சேவை நிறுவனத்தில் தொடர்ந்து வரும் சுழற்சியாகும் இன்று ஒவ்வொரு கட்டத்திலும் பகுப்பாய்வு நிலையிலும் வடிவமைப்பு நிலையிலும் நுகர்வோரின் நேரடி ஈடுபாட்டிற்கான பங்கு எங்களுக்கு உள்ளது என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் குறிப்பாக இந்த இரண்டு நிலைகளிலும் மற்றும் நிச்சயமாக மறுஆய்வு கட்டத்தில் வெளியீட்டு மறுஆய்வுக்குப் பின் நாம் மீண்டும் வரைதல் பலகைக்குச் சென்று யோசனை உருவாக்கத்துடன் மீண்டும் தொடங்கலாம் எனவே சேவை ஊழியர்கள் சேவை நுகர்வோர் மற்றும் சேவை நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட முக்கோணத்தை மீண்டும் பார்ப்போம் எங்களிடம் உள் சந்தைப்படுத்தல் வெளிப்புற சந்தைப்படுத்தல் நிறுவனத்திற்கும் அது ஊழியர்களுக்கும் இடையே உள்ள தகவல்தொடர்பு உள் சந்தைப்படுத்தல் இருக்கும் இதனால் ஒவ்வொரு அமைப்புகளும் ஒரே பக்கத்தில் இருக்கும் சேவை ஊழியர்கள் மற்றும் சேவை நுகர்வோர் இடையே எந்த தடையும் இல்லாமல் தீவிரமான தொடர்பு இதன் மூலம் சேவையை உருவாக்குபவர்கள் சேவை ஊழியர்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து எது நல்லது எது கெட்டது என்பது பற்றிய நேரடியான கருத்துக்களைப் பெறுகிறது மேலும் இந்த மூன்று மூலைகளைச் சுற்றிலும் அறிவுப் பாய்ச்சுகின்ற அமைப்பு நல்ல தகவல் மற்றும் தகவல் தொடர்புத் தொழில்நுட்பத்தால் இயக்கப்பட்டிருக்க வேண்டும் அதனால் அது உண்மையான நேரம் குறைந்த தொடர்பு அமைப்பில் பெரும்பாலும் ஒரு புதிய சேவையை உருவாக்குவது ஒரு புதிய உற்பத்தி வரியை உருவாக்குவதைப் போன்றது மற்றும் இந்த வகையான சேவைகள் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் சில உயர் தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதற்கு நாம் நன்றாகப் பயன்படுத்தலாம் சேவை வரி சமநிலை போன்ற பல்வேறு வகையான நுட்பங்கள் மற்றும் பல அதை அடுத்த அமர்வில் விவாதிப்போம் ஆனால் இது அடிக்கடி நிகழ்கிறது என்பதை நான் முன்னிலைப்படுத்த விரும்பினேன் ஒரு புதிய உற்பத்தி வரியை உருவாக்குவது போன்ற குறைந்த தொடர்பு சேவையை உருவாக்க முடியும் ஆனால் பெரும்பாலும் புதிய சேவை உருவாக்கம் ஒரு திட்டத்தின் வடிவத்தை எடுக்கும் எனவே இது ஒரு நீண்ட கால குறைந்த அளவு ஒரு வகையான இருக்கலாம் எனவே ஒரு தயாரிப்பு சேவைத் தொகுப்பைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் அதன் உருவாக்கங்கள் இந்த குறிப்பிட்ட வரியைப் பின்பற்றுகின்றன ஆம் அது சரி உதாரணமாக ஒரு திரைப்படம் அல்லது தியேட்டர் தயாரிப்பு அல்லது ஒரு பொழுதுபோக்கு நடக்கிறது எனவே இந்த சேவை நிகழ்வுகள் பொதுவாக இந்த திட்ட வகையைச் சேர்ந்தவை எனவே ஒரு திரைப்படம் என்பது ஒரு வகையானது மற்றும் அது குறைந்த ஒலி நீண்ட காலம் பல செயல்பாடுகள் உள்ளன மற்றும் முக்கியமான மற்றும் துணை முக்கிய செயல்பாடுகள் உள்ளன இந்த வகையான புதிய சேவை உருவாக்கத்தில் நீங்கள் திட்ட மேலாண்மை நுட்பங்களைப் பயன்படுத்தலாம் நிச்சயமாக புதிய வகை ஸ்பா போன்ற புதிய சேவைகளின் தொகுதி வகைகள் உள்ளன எனவே உண்மையில் இது ஒரு குறுகிய காலப்பகுதியாக இருந்தால் ஒலி அளவு இன்னும் குறைவாக உள்ளது ஏனெனில் இது இன்னும் மக்களுக்கு சேவை வகையாகும் ஆனால் ஒவ்வொரு சேவை நிகழ்வும் மிகவும் தனிப்பயனாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு தனிப்பட்ட வாடிக்கையாளருக்கும் வெவ்வேறு வகையான செயல்பாடுகள் உள்ளன மேலும் இந்த நிகழ்வுகளில் நிச்சயமாக நிறைய திட்டமிடல் உள்ளது எனவே ஒரு பல்மருத்துவர் சேவை இப்போது பல் ஸ்பாவாக மீண்டும் உருவாக்கப்பட்டுள்ளது நீங்கள் இணையத்தில் தேடலாம் மற்றும் அவர்கள் பல் ஸ்பா என்று அழைக்கும் பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நீங்கள் காணலாம் எனவே பல் மருத்துவரிடம் செல்வது இனி பயமுறுத்தும் அனுபவமாக இருக்காது ஆனால் அதே சேவையை நீங்கள் பல் ஸ்பாவிற்கு முன்னோக்கிச் செல்லக்கூடிய மகிழ்ச்சியான சேவையாக மீண்டும் உருவாக்க முயற்சிக்கின்றனர் இது தொகுதி வகையின் புதிய சேவையாக இருக்கும் வேலை செய்யும் கடை குறுகிய காலம் குறைந்த அளவு தனிப்பயனாக்கம் திட்டமிடல் மிகவும் முக்கியமானது மற்றும் வெவ்வேறு வாடிக்கையாளர்களுக்கு வெவ்வேறு வரிசைகள் உள்ளன பின்னர் வரி வகை ஓட்டம் கடை குறுகிய காலம் அதிக அளவு தொடர்ச்சியான செயலாக்கம் நிலையான தயாரிப்பு மற்றும் மீண்டும் பல நிகழ்வுகள் இருக்கலாம் இன்றைய உங்கள் குறுகிய பணி ஒரு புதிய சேவையின் உதாரணத்தை எனக்கு வழங்குவது அல்லது ஏற்கனவே இருக்கும் சேவையாக இருக்கலாம் அதை நீங்கள் மேம்படுத்தலாம் இது இந்த ஃப்ளோ ஷாப் அல்லது லைன் கொள்கையைப் பின்பற்றுகிறது உதாரணமாக நோயியல் ஆய்வகம் போன்ற ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு வழங்க முடியும் எனவே தரப்படுத்தல் சேவைகளின் மெனு உள்ளது அது மக்கள் உள்ளே வருகிறார்கள் அல்லது வெளியே செல்கிறார்கள் இது ஒரு ஓட்டம் கடை மற்றும் வரி சமநிலை போன்ற நுட்பங்களை இங்கே பயன்படுத்தலாம் ஆனால் உங்களைச் சுற்றி நீங்கள் காணும் இதுபோன்ற இரண்டு சேவை நிகழ்வுகளையாவது நீங்கள் அடையாளம் கண்டு என்னிடம் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் புதிய சேவைகளுக்கான யோசனைகளைத் தேடும் சில குறிப்பை இது போன்ற சேவைகளில் இது முக்கியமான பிரச்சினையாகும் இப்போது சேவைக்கான செயல்முறைத் தேர்வு சேவை இங்கே நேரத்தை அடிப்படையாகக் கொண்டது அது அணுகல் நேரம் வரிசை நேரம் செயல் நேரம் பொதுவாக நேர ஓட்டம் ஒரு தர்க்க வரிசையைப் பின்பற்றுகிறது சில நெகிழ்வுத்தன்மை இருக்கலாம் எனவே இந்த கொள்கைகளை நீங்கள் உணவகத்தின் நீல அச்சில் பயன்படுத்தினால் இந்த சிக்கல்கள் மிகவும் தெளிவாகிவிடும் இப்போது நீங்கள் அதைக் கண்டறிந்ததும் நீங்கள் கட்டமைக்க முயற்சிப்பது உங்கள் புதிய சேவையா அது திரைப்படம் உருவாக்கும் வகை சேவையைப் போன்றதா அல்லது பல் ஸ்பா வகை சேவை அல்லது நோய்க்குறியியல் ஆய்வக வகை சேவை போன்றதா பின்னர் நீங்கள் மற்றொரு பரிமாணத்தை அல்லது இரண்டு பரிமாணங்களைப் பார்க்கலாம் ஒன்று சிக்கலான அளவு மற்றும் மற்றொன்று மாறுபட்ட அளவு மேலும் இதுபோன்ற விளக்கப்படத்தைப் பார்த்து புதிய சேவைகளை உருவாக்கலாம் எனவே இந்த உணவகத்தை நாங்கள் மீண்டும் எளிமைக்காகப் பயன்படுத்துகிறோம் ஏனென்றால் இதுபோன்ற சேவையை நாங்கள் அனைவரும் அறிந்திருப்பதால் நாங்கள் முன்பதிவு செய்யும் ஆரம்பத்திலிருந்தே அதை இங்கே பார்க்கலாம் எனவே முன்பதிவு முறையைக் கொண்ட ஒரு உணவகத்தை நாங்கள் வைத்திருக்கலாம் வெளிப்படையாக ஒரு சிறந்த சாப்பாட்டு உணவகம் வாடிக்கையாளர்களுக்கு அதிர்வெண்ணின் அடிப்படையில் அல்ல ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமர்வின் வருவாயை அதிகரிப்பதன் அடிப்படையில் அட்டவணைகள் வழங்கப்படுகின்றன அதாவது வாடிக்கையாளர் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும் அதிக உணவை ஆர்டர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதிக பானங்கள் தங்களை மகிழ்விக்கவும் மற்றும் செயல்பாட்டில் உணவகத்திற்கு அதிக மதிப்பை உருவாக்கவும் ஆனால் அந்த வகையான சேவை நீங்கள் இட்லி தோசை உணவகம் அல்லது ஹாம்பர்கர் அல்லது பரோட்டா உணவகத்தில் வழங்கும் சேவை அல்ல அங்கு நாம் ஓட்டம் வேண்டும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு இருக்கைக்கு அதிகமான வாடிக்கையாளர்களை நாங்கள் விரும்புகிறோம் எனவே நீங்கள் டர்ன்அரவுண்ட் நேரத்தை அதிகரிக்க விரும்புகிறீர்கள் மக்கள் சாப்பிடாமல் நீண்ட நேரம் மேஜையில் உட்காருவதை நாங்கள் விரும்பவில்லை வெளிப்படையாக அத்தகைய உணவகங்களில் முன்பதிவு இருக்காது எனவே வெவ்வேறு கூறுகளை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்பதைப் பார்க்கிறோம் மேலும் பொருத்தத்தை மாற்றலாம் கலக்கலாம் மற்றும் பொருத்தலாம் மற்றும் பல்வேறு வகையான சேவைகளை உருவாக்கலாம் உதாரணமாக நாம் ஒரு உணவகத்தை வைத்திருக்கலாமா ஒரு உணவகத்தைப் பற்றி நினைக்கும்போதெல்லாம் பழங்கள் மற்றும் பானங்கள் சாப்பிடுவது மற்றும் குடிப்பது பற்றி நாம் நினைக்கிறோம் நாங்கள் ஒரு உணவகத்தை வைத்திருக்க முடியுமா அங்கு உணவு வழங்கப்படுவதில்லை மேசைகள் மற்றும் நாற்காலிகள் இல்லை ஆம் நிச்சயமாக எடுத்துச் செல்லும் சேவையை மட்டுமே அளிக்கும் உணவகங்கள் உள்ளன ஆனால் ஒரு உணவகம் இருக்க முடியுமா இது ஒரு உணவகத்தின் வடிவத்தையும் அளவையும் கொண்டுள்ளது ஆனால் அது உணவு மற்றும் பானங்களைக் கையாள்வதில்லை எனவே இது ஒரு பார் ஆனால் அது பானங்களை வழங்காது அது சாத்தியமா நாம் இங்கே பானங்களைப் பார்த்தால் அதாவது ஒருபுறம் வலதுபுறத்தில் தேர்வுகளைச் சேர்க்கலாம் அல்லது தேர்வுகளின் எண்ணிக்கையைக் குறைக்கலாம் இது சிக்கலில் இருந்து எளிமைக்கு செல்கிறது மற்றும் வெவ்வேறு மதிப்பு முன்மொழிவை உருவாக்குகிறது ஆனால் பல சந்தர்ப்பங்களில் நாம் அகற்றலாம் எனவே எடுத்துக்காட்டாக இந்த பான பாகம் மற்றும் உணவுப் பகுதி ஜப்பான் அல்லது மற்ற அதிக மாசுபட்ட நகரங்களில் மிகவும் பிரபலமான சேவை போன்ற ஒரு உணவகத்தை அகற்றி உருவாக்கலாம் அங்கு ஆக்ஸிஜன் பார்களை அழைக்கலாம் எனவே மக்கள் நல்ல உயர்தர காற்றை சுவாசித்தாலும் துரதிர்ஷ்டவசமாக இது நம் நாட்டில் மிக விரைவில் நிஜமாகலாம் ஆனால் இந்த எளிமை சிக்கலான விளக்கப்படத்தைப் பார்த்து சமூக ரீதியாகத் தேவைப்படும் மற்றும் கோரப்பட்ட ஆதாயத்துடன் வழங்கப்பட்ட மற்றும் ஒரு புதுமையாகக் கருதப்படும் சேவைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு எனவே இது ஒரு எளிய விளக்கப்படம் நீக்குதல் கலந்து பொருத்துதல் வெவ்வேறு சேவை மாற்றுகளை உருவாக்குதல் சேவையில் எப்போதும் உற்பத்தி வரி கூறுகள் இருக்கும் ஆனால் முழு சேவையும் சிறிது காலத்திற்கு முன்பு நாங்கள் விவாதித்த ஒரு வரியைப் போலவே இருக்கலாம் இது ஒரு ஓட்ட விளக்கப்படம் எனவே ஒரு புதிய தயாரிப்பு வரிசையை உருவாக்குவதில் நாம் வழக்கமாகச் செய்யும் அனைத்து விஷயங்களும் அத்தகைய சேவையில் செய்யப்பட வேண்டும் இந்த வகையான சேவையில் பச்சாதாபத்தை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளும் வகையில் மக்களை விட அதிக தொழில்நுட்பத்தை உருவாக்க அல்லது சேர்க்க விரும்புகிறோம் முந்தைய அமர்வில் நான் விவாதித்தேன் வங்கிகளின் உதாரணம் நீங்கள் முதலில் அனைத்து தையல்காரர்களையும் வெளியே நகர்த்தி ஏடிஎம் இயந்திரங்களை நிறுவியுள்ளீர்கள் ஆனால் பின்னர் மீண்டும் உறவு நிர்வாகிகள் குழு ஏனெனில் ஒரு வாடிக்கையாளர் கருத்து வேறுபாடு இருந்தது ஏனெனில் மூத்த குடிமக்கள் குறிப்பிடத்தக்க சதவீதம் நாங்கள் நபர்களுடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறோம் எனவே அத்தகைய வாடிக்கையாளர் சுயவிவரத்தால் ஆதிக்கம் செலுத்தும் கிளைகள் மீண்டும் கொண்டு வரப்பட்ட உறவு நிர்வாகிகள் எனவே இந்த பகுதியைப் பற்றி உங்களுக்குத் தெரியாவிட்டால் பொதுவாக உற்பத்தி வரி சேவையின் தன்மை காரணமாக தொழில்நுட்பத்துடன் மக்களை மாற்ற வேண்டாம் எனவே வங்கிகள் பெரும்பாலும் இந்த கட்டமைப்பில் கருதப்படுகின்றன மக்கள் பணம் போடுகிறார்கள் அல்லது பணத்தை எடுக்கிறார்கள் எனவே பணத்தை வைப்பது மற்றும் எடுப்பது ஆகிய இரண்டிலும் நீங்கள் தானியங்குபடுத்த முயற்சிக்கிறீர்கள் உற்பத்தி வரி அணுகுமுறையை பின்பற்ற முயற்சிக்கிறீர்கள் மற்றும் கடன் வழங்குவது அல்லது கடன்களை வசூலிப்பது அல்லது வணிக நடவடிக்கைகளுக்கு நிதியளிப்பது போன்ற கூடுதல் மதிப்பு உருவாக்கும் நடவடிக்கைகளுக்கு வங்கி நிர்வாகிகளை விட்டுவிடுங்கள் எனவே பெரும்பாலான சேவைகளில் இந்த நாட்களில் வாடிக்கையாளரை மேலும் மேலும் ஈடுபடுத்தவும் நிலையான தொகுதிகளை உருவாக்கவும் சுய சேவையை உருவாக்கவும் மனித இயந்திர கலவை அமைப்பு நிபுணர் அமைப்பு மற்றும் நிபுணர் பணியாளர்களை அதிக மதிப்பு சேர்க்கும் நடவடிக்கைகளுக்கு மட்டுமே ஒதுக்க விரும்புகிறோம் இந்த கொள்கைகளை ஏற்று சிறந்த சேவைகள் புதிய சேவைகள் உருவாக்கப்பட்டு சிறந்த உதாரணம் இந்தியாவில் அரவிந்த் கண் பராமரிப்பு இப்போது உலகப் புகழ்பெற்றது பல நாடுகளில் பரவியுள்ளது மாதிரியானது பல நாடுகளில் பின்பற்றப்படுகிறது அரவிந்த் ஐ கேர் நிறுவனம் தாங்களாகவே சிறகு விரித்து பல நாடுகளுக்குச் சென்றுள்ளது முதலில் ஒரு தனிப்பட்ட மருத்துவர் V ஒருவரால் ஒரு கனவுத் திட்டமாகத் தொடங்கப்பட்டது மேலும் பலருக்கு கண்புரை அறுவை சிகிச்சை மற்றும் எளிமையான கண் சிகிச்சையை மலிவு விலையில் வழங்குவதே அவரது கனவாக இருந்தது அவர் தென்னிந்தியாவில் தொடங்கினார் அங்கு கண்புரை அறுவை சிகிச்சையின் செயல்முறையைப் பார்த்தார் அந்தச் சேவைச் செயல்பாட்டின் மிக முக்கியமான பகுதி மிக உயர்ந்த மதிப்புள்ள பகுதி என்பதை நாங்கள் புரிந்துகொண்டோம் அங்கு மருத்துவர் அசல் லென்ஸை கண்ணில் இருந்து தூக்கி செயற்கை லென்ஸைப் பொருத்துகிறார் மற்ற அனைத்தும் கண் சொட்டு மருந்து கொடுப்பது செயல்முறை தொடங்கும் முன் நோயாளியை சிறிது நேரம் கண்காணிப்பில் வைத்தல் கண் சொட்டு கொடுப்பது மீண்டும் நோயாளியை கவனிப்பது தேவையான மற்ற அனைத்து சுகாதாரமான சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைக்குப் பின் அனைத்து செயல்முறைகளும் எனவே அரவிந்த் ஐ கேர் தொழில்துறை பொறியியல் கொள்கைகளை சில நீட்டிப்பு உற்பத்திக் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டது மற்றும் அதிக மதிப்புள்ள இயந்திரம் பல வரிகள் மூலம் சாதனையாக இருக்க வேண்டும் மற்றும் மதிப்பு சேர்க்காத நிறுத்தத்தை அகற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டது மேலும் பலவற்றை மிகவும் புதுமையாகச் செய்தேன் நான் அவற்றைப் பற்றி விவாதிக்கவில்லை இணையத்தில் தேடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் யூ டியூப்பில் மற்றும் இந்த அரவிந்த் ஐ கேர் பற்றிய சிறந்த விளக்கக்காட்சிகளைக் காணலாம் ஆனால் வாடிக்கையாளரை உள்ளடக்கி புதிய சேவையை உருவாக்கி செயல்முறை ஓட்டம் உற்பத்தி வரி வடிவமைப்பு நுட்பங்களைப் பின்பற்றி அது பொருந்தக்கூடிய இடங்களில் மனித பச்சாதாபம் மற்றும் மிக முக்கியமான பகுதிகளுக்கு மனிதத் தொடர்பை ஒதுக்கி ஒருவர் மிகவும் லாபகரமாக உருவாக்க முடியும் ஆனால் சமுதாயத்திற்கு மிகவும் மதிப்புமிக்க உயர்தர புதிய சேவைகள் எனவே எடுத்துக்காட்டாக அரவிந்த் ஐ கேர் சமீபத்தில் கடந்த பத்தாண்டுகளில் ஈடுபட்டுள்ளது நீரிழிவு ரெட்டினோபதியின் இந்த மிகவும் சிக்கலான பகுதி நீரிழிவு நோயாளிகள் மற்றும் அவர்களின் கண்களின் மாகுலர் சிதைவு மற்றும் அவர்களுக்குத் தேவையான சிகிச்சைகள் மற்றும் அவர்களின் 2000 முதல் 2010 வரையிலான முடிவுகளை இங்கே காணலாம் மற்றும் கிட்டத்தட்ட அதே வசதியுடன் சிகிச்சையளிக்கப்பட்ட நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கையானது சேவையைப் பயன்படுத்தி மிக மிக கணிசமாக உயர்ந்துள்ளது வடிவமைப்பு கொள்கைகள் நோயாளிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் அவற்றின் பயன்பாடு தொடங்கும் சில எடுத்துக்காட்டுகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன எனவே மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டிய அவசியத்தை நீக்குவதற்கான ஆரம்பம் மற்றும் பல்வேறு அவுட்ரீச் செயல்பாடுகள் மற்றும் பல சந்தர்ப்பங்களில் இந்த விழிப்புணர்வை பரப்பும் பிரிவுகள் வாடிக்கையாளர் சிகிச்சைக்கு வரும்போது வாடிக்கையாளர் ஏற்கனவே முன் அறிவுடன் தயாராகிவிட்டார் எனவே சிகிச்சைக்கு முந்தைய கட்டத்தில் விவாதங்கள் மற்றும் பல்வேறு வகையான ஆர்ப்பாட்டங்களில் வாடிக்கையாளர்களின் தீவிர ஈடுபாடு உள்ளது அதன் பிறகு சிகிச்சை நடக்கிறது பின்னர் புதிய சேவை மாதிரியின் விளக்கம் இங்கே உள்ளது வாடிக்கையாளர்கள் மிகவும் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறார்களா மற்றும் தொழில்துறை பொறியியல் கோட்பாடுகள் ஆதாயத்துடன் பயன்படுத்தப்படுகின்றன எனவே தயவு செய்து அரவிந்த் ஐ கேர் பற்றிய தகவல்களைத் தேடவும் மேலும் அவை புதிய சேவை வடிவமைப்பு முறைகளை உருவாக்குகின்றன மேலும் உங்கள் புரிதலைப் பகிர்ந்துகொள்ளுங்கள் மற்றும் மன்றத்தில் உங்கள் கருத்துகளைப் பகிரவும் வழங்கல் மற்றும் தேவையை மாறும் வகையில் நிர்வகிப்பதற்கு முன்பு நாம் விவாதித்த இந்த முக்கியமான பகுதியை ஒரு புதிய சுகாதார சேவை முக்கியமான சேவை ஆதாயத்துடன் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பாருங்கள் எனவே அரவிந்த் ஐ கேர் என்பது புதிய சேவை எவ்வாறு உருவாக்கப்பட்டது அம்சங்கள் என்ன அவர்கள் சந்தித்த சவால்கள் என்ன அந்த கற்றல்களை எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதைப் பற்றிய உங்கள் உள்ளீடுகளை மன்றத்தில் படிக்கவும் விவாதிக்கவும் ஒரு நேரடி கேஸ் ஆகும் மற்ற சேவைகளில்